டைஎலெக்ட்ரிக் சர்பேஸ் இருந்து ரிஃப்ளெக்ட்டிங்எதிரொளிக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் முந்தைய விரிவுரையில் ஒரு இயந்திர அலை எப்படி வருகிறது ஒரு ஸ்ட்ரிங்கில் லேசான கயிறுஇருந்து அதாவது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொன்றுக்கு செல்லும் போது மற்ற ஊடகங்கள் என்பது மற்றொரு ஸ்ட்ரிங் லேசான கயிறு அதனால் இங்கே ஒரு பவுண்டரி எல்லை உள்ளது மற்றும் ஒரு பிரதிபலிப்பு உள்ளது இதே போல் மின்காந்த அலைகள் ஒரு மேற்பரப்பில் இருந்து ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொன்றுக்கு விழும்போது பிரதிபலிப்பு இருக்கப் போகிறது என்பதை இப்போது நாம் காணப்போகிறோம் ஆரம்பத்தில் ஒரு ரிஃப்ளெக்ட்டட் பிரதிபலித்த அலை ஒரு இன்சிடென்ட் அலை மற்றும் ட்ரான்ஸ்மிட்டட் பரவும் அலை உள்ளது என்று நாம் எடுத்துக் கொள்வோம் ஒரு பக்கத்தில் ஒரு மீடியம் ஊடகம் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் 1 ஐயும் மறுபுறம் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் 2 ஐயும் கொண்டிருக்கிறது மேலும் அவற்றை காந்தமற்றதாக எடுத்துக் கொள்வோம் இதனால் அலை இடது புறத்திலிருந்து வரும் போதும் ஊடுருவக்கூடிய தன்மை அதே மியூ0 ஆகும் அதன் மின் புலத்தை காண்பிக்க சிவப்பு அம்புக்குறி ஐ எடுத்துக் கொள்வோம் ஏனென்றால் E கிராஸ் B எனக்கு பரப்புதலின் திசையை கொடுக்க வேண்டும் நான் உங்களுக்குக் B பச்சை நிறத்தால் இந்த வழியில் சுட்டிக்காட்டப்படுகிறது என்பதை காட்டப் போகிறேன் எனவே இதுதான் அதில் சுட்டிக்காட்டப்பட்ட B காந்தப்புலம் மற்றும் E மின் புலம் மறுபுறம் அது பிரதிபலிக்கும் போது உள்வரும் அலையின் அதே திசையில் E மின் புலம் இருப்பதாக நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் E கிராஸ் குறுக்கு B எனக்கு பரப்புதலின் திசையை வழங்க வேண்டும் எனவே இப்போது பிரதிபலித்த B புலம் வேறு வழியாக இருக்கும் எனவே இது B யின் பிரதிபலிப்பு முதல் நிகழ்வை இன்சிடென்ட் நிகழ்வு என்று அழைப்போம் ஆனால் இது E இன்சிடென்ட் மற்றும் E பிரதிபலிப்பு அதே நேரத்தில் கடத்தப்பட்ட அலையில் E மின் புலம் கடத்தப்பட போகிறது அது இன்சிடென்ட் அலை செல்லும் அதே திசையில் செல்கிறது இப்போது நான் B ஐ இன்சிடென்ட் செய்யப் போகிறேன் B இன்சிடென்ட் அதே திசையில் இங்கே காட்டப்பட்டுள்ள படி கடத்தப்படுகிறது எனவே இங்கே நாம் மின்சார புலம் மற்றும் காந்தப்புலங்கள் எல்லையில் இருப்பது போல் அமைத்துள்ளோம் இப்போது நாம் பவுண்டரி கண்டிஷன் ஐ எல்லை நிபந்தனைகளை பயன்படுத்த வேண்டும் எல்லை நிபந்தனைகள் என்பது பரல்லெல்இணையான மின் புலம் E இருபுறமும் ஒன்றாக இருக்கும் என்பது இது ஸ்டோக்ஸ் தீயரத்திலிருந்து தேற்றம் பின்வருமாறு எழுகிறது நான் இந்த எல்லையில் இங்கே மிகச் சிறிய லூப்பைவளையத்தை உருவாக்கினால் இந்த பக்கத்தில் E மின் புலம் இது போல் இருக்கும் பின்னர் E டாட் d l என்பது E டாட் da இன் கார்ல் இண்டெகரேஷன் க்கு ஒருங்கிணைப்பு சுருட்க்கு சமமாக இருக்கும் கார்ல் இண்டெகரேஷன் E என்பது மைனஸ் கார்ல் இண்டெகரேஷன் dbdt டாட் d a இது இடது புறத்தில் உள்ளது இதை நான் எழுதுகிறேன் EL மைனஸ் ER ஏனென்றால் நாம் இரண்டு வெவ்வேறு திசைகளில் லூப்பைசுழற்சியைக் கடந்து செல்கிறோம் இருப்பினும் நாம் லூப்பைவளையத்தை சுருக்கும்போது லூப்பின் அளவை சுருக்கும்போது சிவப்பு நிழல் கொண்ட பகுதியின் அகலத்தை கிட்டத்தட்ட பூஜ்ஜியம் ஆக்குகிறோம் வலது புறம் பூஜ்ஜியமாகும் எனவே இடதுபுறத்தில் E வலது பக்கத்தில் E க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே E பரல்லெல்இணையான இருபுறமும் ஒரே மாதிரியாக இருக்கும் இது எனக்கு முதல் சமன்பாட்டைக் கொடுக்கிறது இது E I பிளஸ் ER என்பது ET ட்ரான்ஸ்மிட்டட் க்கு கடத்தலுக்கு சமம் இது சமன்பாடு எண் ஒன்று முந்தைய சமன்பாட்டை நான் ஸ்ட்ரிங்கில் லேசான கயிறு பெற்றுள்ளேன் இது yI இன்சிடென்ட் பிளஸ் y R ரிஃப்ளெக்ட்டட் என்பது y T ட்ரான்ஸ்மிட்டட் க்கு சமம் இதே போல் B காந்தப்புலம் இருபுறமும் பரல்லெல்இணையான மற்றும் சமம் மீண்டும் இது ஸ்டோக்ஸ் தீயரத்திலிருந்து தேற்றம் பின்வருமாறு எழுகிறது ஏனென்றால் நான் இப்போது B க்கு இணையாக இது போன்ற ஒரு லூப்பைவளையத்தை எடுத்ததால் இந்த லூப்பின் வளையத்தின் குறுக்கே எனக்கு B டாட் d l உள்ளது இது கார்ல் இண்டெகரேஷன் ஒருங்கிணைப்பு சுருட்க்கு B டாட் da க்கு சமம் இது முயு 0 டிஸ்பிளேஸ்மென்ட் இடப்பெயர்ச்சிக்கு டிவைடட் பை d t டாட் d a க்கு சமம் ஏரியா 0 ஆக இருப்பதால் இந்த y டிஸ்பிளேஸ்மென்ட் மதிப்பும் 0 க்கு செல்கிறது இடது பக்க மதிப்பும் பூஜ்ஜியமாகிறது இது மீண்டும் மின்சார புலத்தை போல B காந்தப்புலன் மதிப்பும் இரண்டு பக்கங்களிலும் சமமாக இருக்க வேண்டும் என்கிறது da0EL ER EIERET எனவே இந்த பவுண்டரியில் எல்லையில் E T ட்ரான்ஸ்மிட்டட் மின் கடத்தல் மற்றும் E R ரிஃப்ளெக்ட்டட் பிரதிபலித்தல் இருக்கிறது அதேபோல் B இன்சிடென்ட் B ரிஃப்ளெக்ட்டட் பிரதிபலித்தல்மற்றும் B ட்ரான்ஸ்மிட்டட் இருக்கிறது இந்த இரண்டு சமன்பாடுகள் E I இன்சிடென்ட் பிளஸ் E R ரிஃப்ளெக்ட்டட் மின் பிரதிபலித்தல் என்பது E T ட்ரான்ஸ்மிட்டட் மின் பரிமாற்றத்திற்கு க்கு சமம் இது என் முதல் சமன்பாடு மற்ற சமன்பாடு என்னவென்றால் B இன்சிடென்ட் மற்றும் மைனஸ் B ரிஃப்ளெக்ட்டட் பிரதிபலித்தல் B ட்ரான்ஸ்மிட்டட் சமமாக இருக்கிறது அது சமன்பாடு என் இரண்டு ஆனால் மின்காந்தக் கோட்பாட்டிலிருந்து இப்போது எனக்குத் தெரியும் B இன்சிடென்ட் என்பது வேறு ஒன்றுமில்லைஅது E இன்சிடென்ட் டிவைடட் பை v 1 மைனஸ் கழித்தல் E ரிஃப்ளெக்ட்டட் பிரதிபலித்தது டிவைடட் பை v 1 என்பது E T ட்ரான்ஸ்மிட்டட் டிவைடட் பை V2 BI BRBT EIv1 ERv1ETv2 நீங்கள் கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கலாம் ஏனென்றால் நான் ஊடகத்தில் ஒரு அலைக்கு இந்த சமன்பாட்டை செய்யவில்லை ஆனால் ரிலேஷன்ஷிப் ஒரே மாதிரியானவை மேலும் இது மேக்ஸ்வெல்லின் சமன்பாட்டை எழுதுவதன் மூலம் மிக எளிதாக பெற முடியும் நான் கம்ப்ளிட்ட்னஸ் ஐ முழுமை வைத்து எழுதுகிறேன் அவை டைவர்ஜெண்ட்ஸ் d இன் வேறுபாடு 0 க்கு சமம் மற்றும் எந்த சார்ஜும் இல்லாதிருந்தால் E கார்ல் மைனஸ் எப்போதும் d b d t போலவே இருக்கும் B கார்ல் என்பது மீண்டும் பிரீ மின்னோட்டம் இல்லை எல்லாமே இடப்பெயர்வு மின்னோட்டத்திலிருந்து வரும் முயு 0 ஆக இருக்கும் முயு 0 என்பது dBdt ஆகவும் டைவர்ஜென்ட் d 0 க்கு சமமாகவும் இருக்கும் இது மறுபடியும் B என்பது Ev க்கு சமமான உறவை மனுப்புலேட் கையாளவும் செய்யும் இது உடனடியாக இப்படி இருக்க தேவைப்படுகிறது அதாவது v 2 EI மைனஸ் ER என்பது v1 ET க்கு சமம் என்பதாக இருக்க வேண்டும் அது என் சமன்பாடு இரண்டு இரண்டு அன்னோன் தெரியாத உடன் இரண்டு சமன்பாடுகள் கிடைத்துள்ளனஅதாவது ET ட்ரான்ஸ்மிட்டட் மற்றும் ER ரிஃப்ளெக்ட்டட் பிரதிபலித்தது ஆனால் என்னால் அவற்றை தீர்க்க முடியும் v2EI ERv1ET சமன்பாடு ஒன்றை v 1 ஆல் பெருக்கி சமன்பாடு இரண்டைக் கழிப்போம் இது எனக்கு V 1 மைனஸ் V 2 EI இன்சிடென்ட் பிளஸ் V 1 பிளஸ் V ER ரிஃப்ளெக்ட்டட் பிரதிபலிப்பு 0 க்கு சமம் என கிடைக்கும் மேலும் இது ER ரிஃப்ளெக்ட்டட் பிரதிபலிப்பு என்பது V 2 மைனஸ் V 1 டிவைடட் பை V2 பிளஸ் V1 EI இன்சிடென்ட் க்கு சமம் என கிடைக்கும் அடிப்படையில் இரண்டு ஊடகத்தில் உள்ள திசைவேகத்தை போலவே ஒத்த உறவு ஸ்ட்ரிங்கில் லேசான கயிறு உள்ளது இதே போல் ET ட்ரான்ஸ்மிட்டட் மின் பரிமாற்றம் என்பது EI பிளஸ் ER இது எனக்கு 2 V 2 V2 பிளஸ் V 1 EI இன்சிடென்ட் ஐ தரும் ERv2 v1v2v1EI ETEIER2v2v2v1EI எனவே இந்த ஊடகத்தில் கிடைத்துள்ளது என்னவென்றால் இது ஒரு புறத்தில் எப்சிலன் 1 மற்றும் மறுபுறம் எப்சிலன் 2 ஆகும் அப்படியெனில் சில ரிஃப்ளெக்ட்டட் பிரதிபலிப்பு மற்றும் ட்ரான்ஸ்மிட்டட் பரிமாற்றம் உள்ளது அவை இன்சிடென்ட் அலை முழுமையாக டிரான்ஸ்மிட் ஆகாது பரவாது ஆனால் பிரதிபலிக்கும் அது v2 மைனஸ் v1 டிவைடட் பை V2 பிளஸ் V1 EI இன்சிடென்ட் மற்றும் ET ட்ரான்ஸ்மிட்டட் மின் பரிமாற்றம் என்பது 2V2 டிவைடட் பை V2 பிளஸ் V1 EI இன்சிடென்ட் க்கு சமம் இந்த இரண்டு ரிலேஷன்ஷிப் என்பது ஒரு ஸ்ட்ரிங்கில் லேசான கயிறு பெறப்பட்ட அலைகளுக்கு ரிலேஷன்ஷிப் க்கு மிகவும் ஒத்தவை கவனியுங்கள் V 2 என்பது குறைவாக இருந்தால் v 1ஐ விட குறைவாக இருந்தால் இது ER என்பது EI க்கு மைனஸ் ஆக எதிர் அடையாளம் இருப்பதைக் குறிக்கிறது அதாவது இது பை கட்ட மாற்ற திசையில் பிரதிபலிக்கிறது அல்லது உள்ளது இந்த சமன்பாடுகளை ஒளிவிலகல் குறியீட்டின் அடிப்படையில் ரீபிராக்ட்டிவ் இன்டெக்ஸ் மொழிபெயர்ப்போம் இப்போது எனக்கு தெரியும் v என்பது c n எனவே ER ரிஃப்ளெக்ட்டட் பிரதிபலிப்பு என்பது n 1 மைனஸ் n 2 டிவைடட் பை n 1 பிளஸ் n 2 EI இன்சிடென்ட் மற்றும் ET ட்ரான்ஸ்மிட்டட் மின் பரவுதல்என்பது 2 n 1 டிவைடட் பை n1 பிளஸ் n 2 EI இன்சிடென்ட் மீண்டும் கவனியுங்கள் n2 என்றால் இரண்டாவது மீடியம் இது n1 ரீபிராக்ட்டிவ் இண்டெக்ஸ் ஐ விட இது n2 பெரிய ரீபிராக்ட்டிவ் இண்டெக்ஸ் ஐ ஒளிவிலகல் குறியீட்டைக் கொண்டுள்ளது பின்னர் நடுத்தர 1 பிரதிபலித்த அலை பேஸ்கட்ட மாற்றத்தைக் கொண்டுள்ளது இது உங்களுக்கு பதினொன்றாம் பன்னிரண்டாம் வகுப்பில் கற்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் இப்போது இது அடிப்படையில் மின்சார புலம் மற்றும் காந்தப்புலத்தின் பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிலையில் இருந்து எழுகிறது என்பதைக் காண்கிறோம் ERn1 n2n1n2EI ET2n1n1n2EI எனர்ஜி ட்ரான்ஸ்மிசன் ஆற்றல் பரிமாற்றம் எப்படி இருக்கிறது இப்போது இந்த அலைகள் வருகிறது வந்து இந்த அலை ரிஃப்ளெக்ட்டட் மற்றும் ட்ரான்ஸ்மிட்டட் ஆகிறது பரவுகிறது பிரதிபலிக்கிறது வருகின்ற போயிண்டிங் வெக்டர் திசையன் இன்சிடென்ட் ஆகும் இது கடத்தப்படும் ஆற்றலுக்கும் பிளஸ் பிரதிபலிக்கும் ஆற்றலுக்கும் சமமாக இருக்க வேண்டும் இன்சிடென்ட்1 என்பது ½ v1 மடங்கு u எனர்ஜி டென்சிட்டி ஆற்றல் அடர்த்தி யாக இருக்கும் இது ஒரு அரை v 1 uR பிரதிபலித்த பிளஸ் ஒரு அரை v 2 uT ட்ரான்ஸ்மிட்டட் க்கு சமமாக இருக்க வேண்டும் இது உண்மையில் எனர்ஜி ஆற்றல் ஓட்டம் இதில் வரும் 12 ஐ கான்செல் செய்யலாம் இது v 1 மடங்கு எப்சிலன் 1 EI இன்சிடென்ட் 2 க்கு சமமாக இருக்கும் மற்றும் வலது புறம் இது v 1 மடங்கு எப்சிலன் 1 ER ரிஃப்ளெக்ட்டட் 2 பிளஸ் v 1 மடங்கு எப்சிலன் 2 ET ட்ரான்ஸ்மிட்டட் 2 க்கு சமமாக இருக்கும் இது உண்மையா என்று பார்ப்போம் வலது புறத்தை கணக்கிடுவோம் வலது புறம் இது v 1 மடங்கு எப்சிலன் 1 ER ரிஃப்ளெக்ட்டட் 2 பிளஸ் v 1 மடங்கு எப்சிலன் 2 ET ட்ரான்ஸ்மிட்டட் 2 என்பது V1 எப்சிலன் 1 V 2 மைனஸ் V1 2 டிவைடட் பை V2 பிளஸ் V1 2 பிளஸ் எப்சிலன் 2 V2 4v2 2 டிவைடட் பை V2 பிளஸ் V1 2 இப்போது நான் v என்பது 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆப் எப்சிலன் முயு 0 க்கு சமம் என்பதை அறிவேன் முயு என்பது ஒன்றுதான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே v 2 எப்சிலன் என்பது 1 முயு 0 ஆகும் இரண்டு மீடியத்திற்கும் இதன் மதிப்பு ஒன்றுதான் SincidentSreflectedStransmitted 12v1uI12v1uR12v2uT v11EI2v11ER2v22ET2 v11ER2v22ET2v11v2 v12v2v122v24v22v2v12EI2v10 எனவே இந்த முழு விஷயத்தையும் என்னால் இப்படி எழுத முடியும் V1 எப்சிலன் 1 V 2 மைனஸ் V 1 டிவைடட் பை V2 பிளஸ் V1 2 பிளஸ் எப்சிலன் 2 V2 4v2 2 டிவைடட் பை V2 பிளஸ் V1 2 இது 1 டிவைடட் பை முயு 0 1 டிவைடட் பை v1 v2 மைனஸ் v1 டிவைடட் பை v2 பிளஸ் v1 2 மற்றும் 1 டிவைடட் பை முயு 0 4 v2 டிவைடட் பை v2 பிளஸ் v1 2 க்கு சமம் இது 1 டிவைடட் பை முயு 0v1 v 2 பிளஸ் v 1 2 மற்றும் பிராக்கெட் உள்ளே எனக்கு v2 கழித்தல் v1 2 பிளஸ் 4 v1 v2 என கிடைக்கிறது இந்த பிராக்கெட் டின் மதிப்பு v 1 பிளஸ் v 2 2 இது அதனுடன் கான்செல் செய்யப்படுகிறது ஆகையால் நான் 1 டிவைடட் பை முயு 0v1 ஐப் பெறுகிறேன் எனவே இவை மொத்தமும் 1 டிவைடட் பை முயு 0v1 EI 2 க்கு சமம் இது v1 எப்சிலன் 1 EI 2 க்கு சமம் என எளிதாக காணலாம் எனவே இந்த ஆம்ப்ளிடுயுட் அலைவீச்சுகள் எனர்ஜி கன்சர்வேஷன் போன்றவற்றையும் பூர்த்திசெய்கின்றன என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இந்த விரிவுரையில் நான் உங்களுக்குக் காட்டியிருப்பது என்னவென்றால் பவுண்டரி கண்டிஷன்எல்லை நிபந்தனை மூலம் ஒரு இன்சிடென்ட் மின்காந்த அலை வரும்போது அது இரண்டையும் ரிஃப்ளெக்ட்டட் பிரதிபலிக்கிறது மேலும் ட்ரான்ஸ்மிட்டட் பரவுகிறது ரிஃப்ளெக்ட்டட் மற்றும் ட்ரான்ஸ்மிட்டட் மின்சார புலத்தின் விகிதங்கள் கணக்கிடப்பட்டுள்ளது மேலும் எனர்ஜிஆற்றல் கன்சர்வேஷன் போன்றவற்றையும் நீங்கள் காண்பிக்கிறீர்கள்